இந்த வகுப்பில் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்க இயற்கணித முறையைப் படிப்போம் ஒரு பெரிதாக்குதல் சிக்கலைக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ கருதுவதன் மூலம் தொடங்குவோம் வரைகலை முறையை விளக்குவதற்கு நாம் பயன்படுத்திய அதே உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே 10X1 9X2 க்கு உட்பட்ட 3X1 3X2 ≤ 21 மற்றும் 4X1 3X2 ≤ 24 எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 இப்போது இதை இயற்கணிதமாக தீர்க்க நாம் முதலில் தடைகளை மட்டுமே பார்ப்போம் ஒரு கணம் புறநிலை செயல்பாட்டை ஒதுக்கி வைப்போம் ஒரு கணம் எதிர்மறையை ஒதுக்கி வைப்போம் எனவே நாம் 3X1 3X2 ≤ 21 மற்றும் 4X1 3X2 ≤ 24 ஐப் பார்க்கிறோம் எனவே நமக்கு இரண்டு ஏற்றத்தாழ்வுகள் உள்ளன எனவே சமத்துவமின்மைகளைத் தீர்க்க இந்த நேரத்தில் நமக்கு த் தெரியாத நிலையில் சமன்பாடுகளைத் தீர்க்க நமக்குத் தெரியும் என்று இப்போது மீண்டும் கருதுவோம் எனவே சமன்பாடுகளைத் தீர்க்க நமக்குத் தெரியும் என்ற அனுமானத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட இரண்டு ஏற்றத்தாழ்வுகளைத் தீர்ப்பதற்கு அந்த யோசனையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே அவற்றை சமன்பாடுகளாக தீர்க்க முதல் விஷயம் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து சமன்பாடுகளாக எழுதுவது எனவே நம்மிடம் 3X1 3X2 ≤ 21 மற்றும் X1 X2 ≥ 0 உள்ளது எனவே நாம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥ 0 மற்றும் 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 ≤ 21 ஐ திருப்திப்படுத்த வேண்டுமானால் இப்போது எக்ஸ் 3 எனப்படும் மற்றொரு மாறியை அறிமுகப்படுத்தி 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 ≤ 21 ஐ 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 எக்ஸ் 3 21 என எழுத முடியும் இங்கே நாம் 3X1 3X2 X3 21 ஐ எழுதியுள்ளோம் இப்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இருக்க வேண்டும் என்பதால் அவை ≥ 0 ஆக இருக்க வேண்டும் மேலும் அவை 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 ≤ 21 ஐ பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே 3X1 3X2 ஒன்று 21 க்கு சமமாக இருக்கலாம் இந்நிலையில் X3 0 க்கு சமமாக இருக்கும் அல்லது 3X1 3X2 ≤ 2 எனில் X3 நேர்மறை மதிப்பை எடுக்கும் எனவே எக்ஸ் 3 இப்போது ≥ 0 என வரையறுக்கப்படும் எனவே எக்ஸ் 3 ≥0 எனவே 3X1 3X2 2 இப்போது 3X1 3X2 X3 21 என மீண்டும் எழுதப்பட்டுள்ளது இது 3X1 3X2 X3 21 மற்றும் X3 ≥ 0 என எழுதப்பட்டுள்ளது இதேபோல் 4X1 3X2 ≤ 24 4X1 3X2 என எழுதப்பட்டுள்ளது எனவே இது 4X1 3X2 X4 24 மற்றும் X4 ≥ 0 என எழுதப்பட்டுள்ளது இப்போது X4 ≥ 0 ஏனெனில் 4X1 3X2 24 என்றால் X4 0 ஆக மாறும் 4X1 3X2 ≤ 24 என்றால் X4 நேர்மறை எடுக்கும் எனவே மதிப்பு எக்ஸ் 4 ≥ 0 எனவே கொடுக்கப்பட்ட சிக்கல் 3X1 3X2 ≤ 21 4X1 3X2 ≤ 24 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்டு 10X1 9X2 ஐ 3X1 3X2 X3 21 4X1 க்கு உட்பட்டு அதிகபட்சமாக 10X1 9X2 0X3 0X4 ஆக எழுதப்பட்டுள்ளது

இப்போது இங்கே எழுதப்பட்ட இந்த மாறிகள் X3 மற்றும் X4 இங்கே எழுதப்பட்ட இந்த மாறிகள் X3 மற்றும் X4 ஆகியவை ஸ்லாக் மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த மந்தமான மாறிகள் ஒரு சமத்துவமின்மையை ஒரு சமன்பாடாக மாற்ற பயன்படுகின்றன எனவே இந்த சமத்துவமின்மை மந்தமான மாறிகள் சேர்ப்பதன் மூலம் ஒரு சமன்பாட்டாக மாற்றப்படுகிறது இப்போது எக்ஸ் 1 உடன் தொடர்புடைய வருவாய் 10 எக்ஸ் 2 உடன் தொடர்புடைய வருவாய் 9 என்று நான் சொன்னபோது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 உடன் தொடர்புடைய வருவாய் அல்லது லாபம் அல்லது பணம் எக்ஸ் 3 உடன் தொடர்புடைய 0 பணம் மற்றும் எக்ஸ் 4 0 மற்றும் அவை புறநிலை செயல்பாட்டிற்கு பங்களிக்காது என்று கருதப்படுகிறது இப்போது சமத்துவமின்மை தொடர்பான சிக்கலை சமன்பாடுகளின் சிக்கலாக மாற்றியுள்ளோம் இப்போது இந்த சிக்கலை தீர்க்க முயற்சிக்கிறோம் இப்போது சமன்பாடுகளைத் தீர்க்க நமக்குத் தெரியும் என்பதால் இப்போது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பார்த்து அவற்றைத் தீர்க்க முயற்சிப்போம் என்று கூறி தொடங்கினோம் எனவே நம்மிடம் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன ஆனால் இப்போது இரண்டு மந்தமான மாறிகள் கூடுதலாக இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகிய நான்கு மாறிகள் உள்ளன நேரியல் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கான முறைகளை நாம் கற்றுக்கொண்டது நாம் தீர்க்கும் மாறிகளின் எண்ணிக்கை சமன்பாடுகளின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்கும் முறைகளைக் கற்றுக்கொண்டோம் ஆனால் இப்போது நம் எடுத்துக்காட்டில் நான்கு மாறிகள் உள்ளன நமக்கு இரண்டு சமன்பாடுகள் உள்ளன இப்போது நமக்கு இரண்டு சமன்பாடுகள் இருக்கும்போது இரண்டு மாறிகளுக்கு மட்டுமே தீர்க்க முடியும் இப்போது நான்கு மாறிகள் மற்றும் இரண்டு சமன்பாடுகள் இருக்கும்போது ஒரு நேரத்தில் இரண்டு மாறிகள் தீர்க்கும் வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதை எவ்வாறு தீர்க்கிறோம் என்பதை இப்போது பார்ப்போம் எனவே இப்போது நம்மிடம் உள்ள பிரச்சினை அல்லது இப்போது நாம் தீர்க்கப் போகிறோம் என்பது வலது புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நாம் தீர்க்கப் போகும் சிக்கல் இங்கே 10X1 9X2 0X3 0X4 ஐ முதல் சமன்பாட்டிற்கு உட்பட்டு இரண்டாவது சமன்பாடு இங்கே மற்றும் பலவற்றிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது எனவே நான்கு மாறிகள் மற்றும் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன மேலும் நமக்கு இரண்டு சமன்பாடுகள் இருப்பதால் ஒரு நேரத்தில் இரண்டு மாறிகள் மட்டுமே தீர்க்க முடியும் எனவே நாம் தீர்க்கப் போகிற இரண்டு மாறிகள் தேர்வு செய்கிறோம் அதாவது நாம் தீர்க்கப் போகாத மற்ற இரண்டு மாறிகள் அவற்றுக்கு சில மதிப்பைக் கொடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 க்கு நாம் தீர்வு காணப் போகிறோம் என்று கருதினால் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு சில மதிப்பைக் கொடுக்க வேண்டும் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு 1 மதிப்பைக் கொடுத்தால் சமன்பாடுகள் 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 20 மற்றும் 4 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 23 ஆக மாறும் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு 0 மதிப்பைக் கொடுத்தால் அது 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 21 மற்றும் 4 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 ஆக மாறும் 24 எனவே நிலையான மாறிகள் என்று அழைக்கப்படும் இரண்டு மாறிகளுக்கு நாம் சில மதிப்பைக் கொடுக்க வேண்டும் அவற்றுக்கு சில மதிப்பைக் கொடுக்க வேண்டும் இப்போது எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு எக்ஸ் 0 மற்றும் எக்ஸ் 4 ≥ 0 ஆக இருக்க வேண்டும் என்பதைத் தவிர வேறு எந்த மதிப்பையும் கொடுக்கலாம் ஆகையால் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ சரிசெய்தல் அல்லது எந்த இரண்டு மாறிகளையும் சரிசெய்தல் எல்லையற்ற சாத்தியமான வழிகளில் செய்யலாம் செய்ய எளிதான விஷயம் மற்றும் ஒருவேளை இந்த மாறிகள் 0 இல் சரிசெய்வதே நாம் முயற்சி செய்து செய்யக்கூடிய முதல் விஷயம் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் எந்த நேரத்திலும் இரண்டு மாறிகள் 0 ஐ சரிசெய்வதன் மூலம் இரண்டு மாறிகள் தீர்க்கப் போகிறோம் நாம் தீர்க்கப் போகும் அந்த மாறிகள் அடிப்படை மாறிகள் என்றும் நாம் சரிசெய்யப் போகும் அந்த மாறிகள் 0 க்கு அவை அடிப்படை மாறிகள் அல்லாதவை என அழைக்கப்படுகின்றன இப்போது இந்த சூத்திரத்தில் மொத்தம் நான்கு மாறிகள் உள்ளன அவை வலது கை மூலையில் உள்ளன எனவே இந்த சூத்திரத்தில் நான்கு மாறிகள் உள்ளன எந்த நேரத்திலும் நான்கு மாறிகள் உள்ளன நான் இரண்டு மாறிகள் மட்டுமே தீர்க்கப் போகிறேன் வேறு சில இரண்டு மாறிகள் 0 க்கு சரிசெய்யப் போகிறேன் எனவே நான்கில் இரண்டு மாறிகளுக்கு நான் தீர்க்கப் போகிறேன் என்றால் நான் தீர்க்கப் போகும் இரண்டு மாறிகள் 4C2 வழிகளில் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது அவற்றை 6 வழிகளில் தேர்வு செய்யலாம் எனவே அவற்றை நான் 4C2 இல் 6 வழிகளில் சமமாக தேர்வு செய்யலாம் இப்போது நான் தேர்வு செய்யக்கூடிய இந்த 6 வழிகள் 1 முதல் 6 வரை இங்கே எழுதப்பட்டுள்ளன எனவே ஒரு ஜோடி நான் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு தீர்க்கிறேன் அதாவது நான் எக்ஸ் 1 எக்ஸ் 2 முதல் 0 வரை சரி செய்கிறேன் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 க்கு 0 ஐ சரிசெய்வதன் மூலம் நான் எக்ஸ் 1 எக்ஸ் 3 க்கு தீர்க்க முடியும் எக்ஸ் 2 எக்ஸ் 3 முதல் 0 ஐ சரிசெய்வதன் மூலம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 க்கு தீர்க்க முடியும் எக்ஸ் 1 எக்ஸ் 4 முதல் 0 ஐ சரிசெய்வதன் மூலம் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 க்கு தீர்க்க முடியும் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் எக்ஸ் 1 எக்ஸ் 3 முதல் 0 ஐ சரிசெய்வதன் மூலம் எக்ஸ் 4 மற்றும் எக்ஸ் 3 எக்ஸ் 4 முதல் 0 ஐ சரிசெய்வதன் மூலம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 க்கு நான் தீர்க்க முடியும் ஆகவே நான் ஆறு சிக்கல்களை தீர்க்க முடியும் 4 இல் இரண்டு மாறிகள் 4 வழிகளில் 6 வழிகளில் 4 சி 2 வழிகள் இதில் பிரகாசிக்கப்பட்டுள்ளன மூலையில் மற்றும் நான் இந்த 6 ஜோடி மாறிகள் பயன்படுத்தி சிக்கலை தீர்க்க முடியும் இந்த ஆறு சிக்கல்களில் ஒவ்வொன்றிலும் இரண்டு அடிப்படை மாறிகள் உள்ளன நாம் தீர்க்கப் போகும் மாறிகள் மற்றும் மீதமுள்ள இரண்டு மாறிகள் அடிப்படை மாறிகள் அல்லாதவை மற்றும் நாம் தீர்க்கிறோம் அடிப்படை அல்லாத மாறிகள் 0 ஆக சரிசெய்கிறோம் எனவே அந்த மாறிகள் 0 க்கு சரி செய்யப்பட்டது அடிப்படை அல்லாத மாறிகள் மற்றும் நாம் தீர்க்கப் போகும் அந்த மாறிகள் அடிப்படை மாறிகள் இப்போது இந்த ஆறு தீர்வுகளில் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் அவற்றை உண்மையில் தீர்க்கும் போது என்ன நடக்கும் என்று பார்ப்போம் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்கு நாம் தீர்க்க போகும் ஆறு தீர்வுகளில் முதலாவது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ 0 இல் சரிசெய்யப் போகிறோம் எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ தீர்க்கும்போது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஐ 0 க்கு சரிசெய்கிறோம் எனவே நான் தான் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ஐ முடக்குவது இப்போது தீர்வு எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 என்பதை எளிதாகக் காணலாம் ஏனெனில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 0 இல் சரி செய்யப்பட்டுள்ளது அவை பங்களிக்கப் போவதில்லை எனவே எக்ஸ் 3 ஐ 21 க்கு சமமாக வைத்திருப்போம் எக்ஸ் 4 24 முதல் தீர்வாக இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது எக்ஸ் 1 எக்ஸ் 2 முதல் 0 வரை சரி செய்துள்ளோம் என்று சொன்ன முதல் தீர்வுக்கு திரும்பி வருகிறோம் எனவே எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 தீர்வு கிடைத்தது இது இங்கே எழுதப்பட்டுள்ளது எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 நாம் இப்போது இதற்கான புறநிலை செயல்பாடு மதிப்பை மதிப்பிடுங்கள் ஏனெனில் இந்த தீர்வு அடிப்படை சாத்தியமானது எனவே ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வு என்ன என்பதை விளக்குகிறேன் இப்போது இந்த தீர்வு அடிப்படை என்பதால் நாம் நான்கு மாறிகளில் எக்ஸ் 1 எக்ஸ் 2 2 ஐ 0 ஆக நிர்ணயித்துள்ளோம் மேலும் முக்கியமாக எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகிய இரண்டு மாறிகள் தீர்க்கப்படுகிறோம் எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 க்காக நாம் தீர்க்கும் அந்த மாறிகள் அடிப்படை மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன அடிப்படை அல்லாத மாறிகள் 0 இல் சரி செய்யப்படுகின்றன எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 எக்ஸ் 1 0 எக்ஸ் 2 0 ஒரு தீர்வைப் பெறுகிறோம் இப்போது இந்த தீர்வு எக்ஸ் 1 0 எக்ஸ் 2 0 எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 எக்ஸ் 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் 4 ஆகியவற்றின் எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ பூர்த்தி செய்கிறது மேலும் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் இந்த தீர்வு அது சாத்தியமானதாக இருக்கும் அனைத்து தடைகளையும் திருப்திப்படுத்துகிறது ஏனெனில் இந்த தீர்வு அது சாத்தியமானதாக இருக்கும் அனைத்து தடைகளையும் பூர்த்தி செய்கிறது மேலும் இது ஒரு அடிப்படை தீர்வாக இருப்பதால் அது அடிப்படை சாத்தியமாகிறது எனவே சமன்பாடுகளின் எண்ணிக்கையைப் போல பல மாறிகள் தீர்க்கும்போது மீண்டும் ஒரு தீர்வு அடிப்படை இரண்டு சமன்பாடுகள் உள்ளன இரண்டு மாறிகள் இரண்டு மாறிகளுக்கு நாம் தீர்க்கும் இரண்டு தடைகள் இங்கே அடிப்படை மாறிகள் எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகும் அடிப்படை அல்லாத மாறிகள் 0 ஆக அமைக்கப்பட்டன எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 0 என அமைக்கப்பட்டுள்ளன எனவே நாம் தீர்க்கும்போது எக்ஸ் 3 21 எக்ஸ் 4 24 க்கு சமமான ஒரு தீர்வைப் பெறுகிறோம் இப்போது இது ஒரு அடிப்படை தீர்வாகும் இந்த அடிப்படை தீர்வும் ஒரு சாத்தியமானதாக இருப்பதால் இந்த தடையை இது பூர்த்தி செய்கிறது மற்றும் எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடு இது ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வாக மாறும் எங்களிடம் ஒரு அடிப்படை சாத்தியமான தீர்வு கிடைத்தவுடன் புறநிலை செயல்பாட்டின் மதிப்பைக் கண்டுபிடிப்போம் புறநிலை செயல்பாடு 0 ஆகும் ஏனெனில் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இரண்டும் 0 எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஆகியவை புறநிலை செயல்பாட்டிற்கு பங்களிக்காது எனவே மதிப்பு 10 முதல் 0 9 0 ஆகும் இது 0 ஆகும் இப்போது ஆறு தீர்வுகளில் இரண்டாவதாக செல்கிறோம் நாம் இப்போது ஆறு தீர்வுகளில் இரண்டாவதாக செல்கிறோம் இப்போது இந்த இரண்டாவது தீர்வில் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 ஐ 0 முதல் 0 வரை வைத்து எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 க்கு தீர்வு காணப் போகிறோம் என்பதால் நான் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 முதல் 0 வரை வைத்திருக்கிறேன் எனவே நேரடியாக எக்ஸ் 1 ஐ 6 க்கு சமமாகக் கொடுக்கும் இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து 4 எக்ஸ் 1 ஐ 24 க்கு சமமாகப் பெறுகிறேன் எக்ஸ் 1 ஐ 6 க்கு சமமாக மாற்றினால் 3 எக்ஸ் 1 18 ஆகிறது எனவே எக்ஸ் 3 3 க்கு சமம் எனவே இந்த அடிப்படை தீர்வு நாம் தீர்க்கும் இடத்தில் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 ஆகிய இரண்டு மாறிகள் மீதமுள்ள மாறிகளை 0 ஆக சரிசெய்வது நமக்கு எக்ஸ் 1 6 மற்றும் எக்ஸ் 3 3 ஐ தருகிறது இதுவும் ஒரு அடிப்படை சாத்தியமாகும் ஏனெனில் எக்ஸ் 2 0 எக்ஸ் 4 0 எக்ஸ் 1 6 எக்ஸ் 3 3 எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்கிறது எனவே இது அடிப்படை சாத்தியமாகும் இப்போது புறநிலை செயல்பாட்டு மதிப்பை மதிப்பீடு செய்கிறோம் எனவே எக்ஸ் 1 6 எக்ஸ் 2 0 எங்களுக்கு 10 எக்ஸ் 1 9 எக்ஸ் 2 10 6 9 60 ஐக் கொடுக்கும் எனவே இங்கே இரண்டாவது தீர்வைப் பெறுகிறோம் நாம் இப்போது மூன்றாவது தீர்வைப் பார்க்கிறோம் மூன்றாவது தீர்வில் நாம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 க்குத் தீர்க்கப் போகிறோம் எனவே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 க்காக தீர்க்கும்போது எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 0 க்கு சமமாக இருக்கும் எனவே எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 இப்போது 0 க்கு சமமாக வைக்கப்பட்டுள்ளன எனவே முதல் சமன்பாட்டிலிருந்து 3X1 ஐ 21 க்கு சமமாகப் பெறுவோம் எக்ஸ் 1 7 கிடைக்கும் எனவே இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸ் 1 7 ஐ மாற்றும்போது நமக்கு 28 எக்ஸ் 4 24 எக்ஸ் 4 4 ஆகும் எனவே இந்த தீர்வு அணுக முடியாதது மற்றும் எதிர்மறை கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யாது எனவே நாம் அதை அணுக முடியாதது என்று எழுதுகிறோம் புறநிலை செயல்பாட்டை மதிப்பீடு செய்யவில்லை இப்போது நாம் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 க்கு தீர்க்கப் போகும் நான்காவது இடத்திற்குச் செல்கிறோம் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 3 க்கு நாம் தீர்வு காணப் போகிறோம் எனவே இங்கே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஐ அகற்றுவோம் எனவே இங்கே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 4 ஐ அகற்றுவோம் எனவே இது நமக்கு 3 எக்ஸ் 2 24 ஐக் கொடுக்கும் பின்னர் இங்கே காட்டப்படும் எக்ஸ் 2 8 ஐப் பெறுவோம் இப்போது முதல் சமன்பாட்டில் எக்ஸ் 2 ஐ 8 க்கு சமமாக மாற்றும் போது நமக்கு 24 எக்ஸ் 3 21 கிடைக்கிறது எக்ஸ் 3 3 கிடைக்கிறது மேலும் இந்த தீர்வு அணுக முடியாதது ஏனெனில் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை மீறுகிறது நாம் இப்போது ஐந்தாவது தீர்வுக்குச் செல்கிறோம் அங்கு நாம் எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 க்குத் தீர்வு காண்கிறோம் அங்கு எக்ஸ் 2 மற்றும் எக்ஸ் 4 க்காக நாம் தீர்க்கிறோம் எனவே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 ஐ அகற்றுவோம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 3 ஐ 3X2 21 பெறும் முதல் சமன்பாட்டிலிருந்து அகற்றுவோம் எனவே எக்ஸ் 2 7 இப்போது இரண்டாவது சமன்பாட்டில் 7 எக்ஸ் 3 21 3 24 எக்ஸ் 4 ஐ 3 க்கு சமமாக மாற்றுகிறோம் எனவே இது அடிப்படை சாத்தியமானது ஏனெனில் இது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை நோக்கத்தின் மதிப்பை பூர்த்தி செய்கிறது செயல்பாடு 9 முதல் 7 ஆகும் இது 63 ஆகும் ஆறு மற்றும் கடைசி ஒன்று எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ நீக்குவதன் மூலம் இங்கே எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 க்கு தீர்க்கிறோம் எனவே எக்ஸ் 3 மற்றும் எக்ஸ் 4 ஐ நீக்குவதன் மூலம் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 க்கு நாம் தீர்வு காண்கிறோம் மேலும் 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 21 4 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 24 க்கு தீர்வு காணும்போது எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 4 என்ற தீர்வைப் பெறுகிறோம் இது ஒரு அடிப்படை சாத்தியமாகும் எனவே 66 ஐப் பெறுவதற்கான புறநிலை செயல்பாட்டை மதிப்பீடு செய்கிறோம் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது மேலும் 66 என்பது அடிப்படை சாத்தியமான தீர்வுகளிலிருந்து நம்மிடம் உள்ள சிறந்த தீர்வாகும் எனவே இந்த சிக்கலுக்கு உகந்த தீர்வாகும் அடுத்த வகுப்பில் இந்த இயற்கணித முறையை மீண்டும் பார்வையிடுவோம் மேலும் இயற்கணித முறை குறித்த கூடுதல் நுண்ணறிவுகளைப் பெற முயற்சிப்போம்